பல்கலைக்கழகங்கள் மற்றும் அறிவுசார் சொத்து இன்று ஐபி என்பது நவீன பல்கலைக்கழகங்களில் முக்கியமான கூறுகளில் ஒன்றாக மாறியுள்ளது அறிவுசார் சொத்து தான் புதிய பல்கலைக்கழகத்தின் அடித்தளம் என்று கூறலாம் பேஹ் டோல் சட்டம் என்பது அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டது இது பல்கலைக்கழகங்களுக்குத் தங்கள் கண்டுபிடிப்புகளை வணிக மயமாக்கும் பொருட்டு அவற்றை உரிமம் மூலம் வழங்குவதற்கான அனுமதியை தந்தது பேஹ் டோல் சட்டம் என்பது நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் பொது நிதியைப் பயன்படுத்தும் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் காப்புரிமை பெற அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் இது பொது நிதியைப் பயன்படுத்துவதை உள்ளடக்கியது மேலும் பொது நிதியைப் பயன்படுத்தி காப்புரிமை பெறுவது என்பது பொது நிதியால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தைத் தனியார்மயம் ஆக்குவதற்கான முயற்சியாகப் பார்க்கப்படலாம் இப்போது இந்தச் சட்டம் பல்கலைக்கழகங்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை வணிக மயமாக்குவததற்கும் உரிமம் மூலம் வழங்குவதற்கும் அனுமதித்தது இப்போது இந்தச் சட்டத்தின் எல்லைகளைக் காப்புரிமை சட்டங்களில் உள்ள பழமையான விதிவிலக்கு கோணத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் காப்புரிமைச் சட்டங்கள் பாரம்பரியமாக மாணவர்களின் அறிவுறுத்தலுக்கான எந்த ஒரு செயலையும் அல்லது எந்த ஒரு ஆராய்ச்சி நடவடிக்கையையும் காப்புரிமை மீறல் எல்லைக்குள் வராதவாறு விலக்கி வைத்தனர் எனவே பல்கலைக்கழகங்களில் அல்லது வகுப்பறைகளில் என்ன நடந்தாலும் அது மாணவர்களுக்குக் கற்பித்தலுக்கு அவசியமாக இருந்தால் அது வரம்பு மீறல் எல்லைக்குள் இருந்தாலும் அதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது எனவே ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தலுக்கான விதிவிலக்கு அமெரிக்கச் சட்டத்திலும் இருந்தது ஆனால் இப்படி ஒரு விதிவிலக்கு உருவானதற்கான காரணம் அதிகமாகபல்கலைக்கழகங்களில் உருவாக்கப்படும் தயாரிப்புகளை உறுதி செய்வதற்காகவே பல்கலைக்கழகங்களில் உருவாக்கப்படும் அறிவுசார் சொத்துரிமைகள் வணிக மயமாக்கப்படக் கூடியவை இந்தியாவில் இதைப்போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அறிவுசார் சொத்தை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும் பொது நிதியைப் பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது இது பப்ஃபிப் மசோதா என்று அழைக்கப்பட்டது இது பொது நிதி அளிக்கப்பட்ட அறிவுசார் சொத்துக்களின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டைக் குறிக்கிறது ஆனால் இந்த மசோதா ஒரு சட்டமாக மாறவில்லை அதைச் சுற்றியுள்ள சில சர்ச்சைகள் காரணமாக அது தோல்வி அடைந்தது எனவே காப்புரிமை கொண்டு உரிமம் வழங்குவது பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு வருவாயாக மாறியது பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமல்ல ஆராய்ச்சியாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கூட எனவே இதுவே தொழில் முனையும் பல்கலைக்கழகத்தின் பின்னணி அதாவது ஒரு தொழில்முனைவோரின் செயல்பாட்டைச் செய்யும் பல்கலைக்கழகத்தின் பின்னணி எனவே தொழில் நுட்பத் தீர்வுகளையும் சமூகங்களையும் உருவாக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்றைய புதிய பல்கலைக்கழகத்தில் இருப்பதால் பொருளாதார எதிர்பார்ப்புகள் பல்கலைக்கழகங்களைச் சுற்றி வளர ஆரம்பித்தன பல்கலைக்கழகங்கள் கற்பித்தல் என்னும் செயல்பாட்டை மட்டும் செய்யாமல் சமூகத்திற்கு உதவும் வகையில் புது தொழில்நுட்பங்களையும் வெளிக் கொண்டு வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஐபி ஆனது தொழில்நுட்பத்தைக் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான ஒரு கருவியாகப் பயன்படுத்தப்பட்டது ஏனென்றால் எந்த ஒரு துறையிலும் பாதுகாக்கப்படாத புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது மக்களுக்குக் கடினமாக உள்ளது எனவே அனைத்துத் தொழில்நுட்பங்களிலும் அவற்றின் ஆரம்பகட்டத்தில் இந்தப் போக்கைக் காண்கிறோம் மென்பொருள் அல்லது பயோடெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் ஆரம்பத்தில் ஐபி மீது கவனம் செலுத்துவதைக் காண்கிறோம் ஏனென்றால் அதுவரை மக்களுக்கு அவர்களின் முதலீட்டை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் உரிமைகள் படிகப் படுத்தப்படவில்லை எனவே எந்த ஒரு புதிய தொழில் துறையிலும் துவக்க கட்டத்தில் அறிவுசார் சொத்தின் மீது கவனம் இருக்கிறது எனவே இது முதலீடுகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உள்ளே கொண்டு வருகின்றது ஏனென்றால் பல்கலைக்கழகங்கள்தீர்மானமான கவனத்துடன் கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தன மேலும் அவற்றால் ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த தகவல்களை உருவாக்கிப் பரப்பவும் முடிந்தது ஆரம்ப ஆராய்ச்சியைப் பாதுகாக்கும் ஐபி புதிய தயாரிப்புகளாக உருவாக்கப்படக்கூடிய வகையில்பல்கலைக்கழகங்களும் பங்களித்தன பெரும்பாலான நேரங்களில் இது நிகழ்ந்தது ஏனென்றால் பல்கலைக்கழக ஆராய்ச்சி தனியார் நிறுவனம் அல்லது அமைப்பினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிறுவனம் வணிகமயமாக்கலை வலியுறுத்தியது மேலும் தொழில்நுட்பத்தைச் சந்தைக்கு எடுத்துச் சென்றது எனவே பல்கலைக்கழகங்கள் பெருமளவில் ஆராய்ச்சிப் பணியை செய்து வந்தன தொழில்துறையின் கவனத்திற்கு வந்த நிமிடத்தில் வணிக நிறுவனத்திற்கு ஆர்வம் வந்து விடுகிறது நிறுவனத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான கூட்டு ஒருவித உரிமம் வழங்கும் முறை அல்லது தொழில் முனைவோர் குறித்த விதிகளுக்கு வழிவகுக்கும் பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலும் தங்கள் ஐ பி யை இரண்டு பரந்த வெளிகளில் வணிக மயமாக்கும் ஒன்று பல்கலைக் கழகமே பாதுகாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை உரிமம் மூலம் வழங்கலாம் அல்லது பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வுக் குழுவே ஒரு நிறுவனத்தை அடைகாக்கலாம் இதைத்தான் நாம் தொழில் முனைவோருக்கான விதிமுறை என்று சொல்கிறோம் எனவே உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம்உரிமம் வழங்கும் பாதையில் செல்லலாம் இதில் தொழில்நுட்பம் மட்டும் உரிமம் மூலம் வழங்கப்படுகிறது மேலும் ராயல்டிகள் சம்பாதிக்கப்படுகின்றன அல்லது தொழில் முனைவோர் பாதையைத் தேர்ந்தெடுத்து மூன்றாம் தரப்பினருக்கு தொழில்நுட்பத்தை வழங்குவதை விட ஒரு சிறிய குழுவை உருவாக்கி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அடைகாத்து அந்த நிறுவனம் மூலமே தொழில்நுட்பத்தை வணிக மையமாக்க முயலலாம் இப்போது இவையெல்லாம் பல்கலைக்கழகச் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டன ஏனென்றால் இவை பொது நலனை நோக்கிய செயலாகப் பார்க்கப்படுகிறது எனவே கற்பித்தல் என்பதுபொதுமக்களின் நலனை நோக்கிய ஒரு செயல்பாட்டைக் கொண்டிருந்தது இதேபோல் புதிய தொழில்நுட்பங்களை வளர்ப்பதும் பொது நன்மை செய்யும் பல்கலைக்கழகத்தின் செயல்பாட்டுடன் ஒத்துப் போகிறது பல்கலைக்கழகங்களும் நான் ஏற்கனவே கூறியது போல் தொழில்நுட்பப் பரிமாற்றத்தில் முக்கியக் கருவியாக இருந்தன எனவே தொழில்நுட்பத்தின் பெரும் அளவிலான பரவல் பல்கலைக்கழகங்களின் மூலம் நடைபெறுகிறது அமெரிக்காவில் 1980ல் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சட்டம் அமலுக்கு வந்த பின்பு பல்கலைக்கழகங்களால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஏராளமான ஸ்டார்ட் அப்புகள் உருவாகியுள்ளன இந்தியாவில் ஐ ஐ டி கள் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் நிறுவனங்களை அடைகாத்துள்ளன குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி பாம்பே ஆகியவை ஆய்வுப் பூங்காக்களைக் கொண்டுள்ளன இவற்றின் மூலம் நிறுவனங்களை அடைகாத்துள்ளன இந்தியாவில் பெருமளவில் முக்கியமாகப் பின்பற்றப்பட்டு வரும் மாதிரியானது பல்கலைக்கழகங்களுக்கு உரிமம் வழங்குவது தான் நிறுவனங்களை அடைகாப்பது குறித்துப் பார்க்கும்போது சில நிறுவனங்கள் அடை காக்கப்பட்டு வந்தன ஆனாலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாதிரியாக அமைந்திருப்பது காப்புரிமைகளுக்கு உரிமம் வழங்கும் முறை தான் இப்போது பல்கலைக்கழகங்களைப் பொருத்தவரை ஐபி யின் முக்கியத்துவம் என்ன பிளாக் பஸ்டர் தொழில்நுட்பங்களுக்கு உரிமம் வழங்கிய சில சந்தர்ப்பங்கள் உள்ளன ஒரு தொழில்நுட்பம் மில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டும் போது அதை பிளாக்பஸ்டர் தொழில்நுட்பம் என்று கூறுகிறோம் அமெரிக்காவில் இதைப் போல பல நிகழ்வுகள் உள்ளன புளோரிடா மாநிலப் பல்கலைக்கழகம் புற்றுநோய் மருந்தில் உள்ள டேக் சோல் என்ற மருந்தைக் கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்தது இந்தப் பல்கலைக்கழகம் மருந்து நிறுவனமான பிரிஸ்டல் மியர்ஸ் ஸ்குவிப்புடன் கூட்டு சேர்ந்தது இந்தத் தொழில்நுட்பத்திற்காக பல்கலைக்கழகம் சுமார் 45 மில்லியன் அளவு வருவாயைப் பெற்றது மினசோட்டா பல்கலைக்கழகமானது அபாகாவிர் என்னும் எச்ஐவி எய்ட்ஸ் மருந்தில் சேரவேண்டிய சேர்மங்கள் உருவாக்கத்தில் பங்காற்றியது இதன் மூலம் பல்கலைக்கழகம் 370 மில்லியன் டாலர்களுக்கு மேல் வருவாயை ஈட்டியது எனவே அதிக அளவு தொகை முன்னிறுத்தல்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பல்கலைக்கழகங்கள் காப்புரிமை வழக்குகளில் போராட வாய்ப்புள்ளது பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களுடன் சண்டையிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் உள்ளன மேலும் பல்கலைக்கழகங்கள் வேறு சில பல்கலைக்கழகங்களுடன் சண்டையிட்டு உள்ளன பல்கலைக்கழகங்கள் தங்களது சொந்த ஊழியர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் சண்டையிட்டுள்ளன அமெரிக்காவில் ஒரு மைல்கல் வழக்காகக் கருதப்படுவது மேடி மற்றும் டியூக் பல்கலைக்கழகத்தை உள்ளடக்கியது இது குறித்த முடிவு 2002 இல் வெளிவந்தது பேராசிரியர் மேடி டியுக் பல்கலைக்கழகத்தால் பணியமர்த்தப்பட்டார் சில சர்ச்சைகள் எழுந்தன அதன்பின் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக மே ஒரு வரம்பு மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பல்கலைக்கழகம் ஆராய்ச்சிக்கான விதிவிலக்கைக் காரணம் காட்டி வேண்டியது பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகள் ஆராய்ச்சியோடு தொடர்புடையவை எனவே அவை தொழில்நுட்ப ரீதியாகக் காப்புரிமை மீறல் நிழலுக்குள் வரக்கூடாது மேடி மறுபுறம்சொல்லியது என்னவென்றால் டியூக் பல்கலைக்கழகம் தனது தொழில் நுட்பத்தை வணிகமயமாக்குவதில் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் செயல்பட்டது எனவே பொதுவாக மாணவர்களுக்குக் கற்பித்தலின் பொருட்டு செயல்படும் பல்கலைக்கழகத்திற்கு பொதுவாக வழங்கப்படும் ஆராய்ச்சி விதிவிலக்கு தொழில்நுட்பத்தை வணிக மயமாக்கும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படக்கூடாது என்பது தான் ஆனால் இந்த வணிக மயமாக்கல் அமெரிக்காவின் அனைத்து முன்னணிப் பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும் எனவே டியூக் பல்கலைக்கழகம் ஆனது ஆராய்ச்சியை வணிக மயமாக்குவதால் அதற்கு ஆராய்ச்சி விதிவிலக்கு அளிக்கப்படலாகாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்தியாவில் நாம் இன்னும் வலுவான ஆராய்ச்சி விதிவிலக்குகளைக் கொண்டுள்ளோம் வணிக நோக்கங்களுக்காக அல்லாது மாணவர்களுக்கு ஆராய்ச்சி நோக்குடன் கற்பித்தலுக்காகப் பயன்படுத்தும்போது தொழில்நுட்ப ரீதியாக காப்புரிமை மீறல் என்று கருதப்படக் கூடிய விஷயங்களைச் செய்யப் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் மேரி மற்றும் டியூக் பல்கலைக்கழக விஷயத்தில் நடந்ததைப் போல ஒரு பல்கலைக்கழகம் தனது ஆராய்ச்சியின் தயாரிப்புகளை வணிகமயமாக்கத் தொடங்கிய பின்பு பயன்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கும் வணிக மயமாக்குதலுக்கும் இடையில் ஒரு கோட்டை வரைவது கடினமாக இருக்கலாம் இப்போது சமீபத்தில் எங்களிடம் சி ஆர் எஸ் பி ஆர் சிஏஎஸ்9 தொழில்நுட்பம் உள்ளது இது டிஎன்ஏவின் துணுக்குகளை மீண்டும் எழுதுவதற்குப் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் அதாவது மரபணு எடிட்டிங் என்று நாம் பொதுவாக அழைக்கக் கூடியது இப்போது இது தொழில்நுட்ப அடிப்படையிலான சிக்கல்களைக் காட்டிலும் நிறைய நெறிமுறைச் சிக்கல்களை எழுப்பியுள்ளது இது மரபணுப் பொருள்களைத் திருத்துவதில் ஏற்படும் செலவு என்னவாக இருக்கும் என்று கூறுகிறது ஏனெனில் பெரும்பாலான நேரங்களில் இந்தத் தொழில்நுட்பம் பயன் படுத்தப்பட வேண்டிய கட்டம் கரு நிலையில் இருக்கும் கட்டம் இந்த எடிட்டிங்கின் இறுதி விளைவு என்ன என்பதை ஆராய்ச்சியாளர்களால் கணிக்க முடியவில்லை எனவே சில நடைமுறைச் சிக்கல்கள் உள்ளன எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் பிராட் இன்ஸ்டிட்யூட் மற்றும் ஹார்வர்டை எதிர்த்து யூசி பெர்க்லி ஒரு வழக்கைத் தொடர்ந்தது யூசிபி 2012 இல் காப்புரிமை தாக்கல் செய்திருந்தது ஆனால் 2014 இல் காப்புரிமையை முதலில் வென்றது பிராட் இன்ஸ்டிட்யூட் இது ஒன்றுடன் ஒன்று உரசக் கூடிய தொழில்நுட்பமாக இருந்தது ஒரேவிதத் தொடர்புடைய தொழில்நுட்பத்தின் மாறுபட்ட அம்சங்களைப் போற்றிப் பாதுகாக்க இந்த இரண்டு நிறுவனங்களும் காப்புரிமைக்கு விண்ணப்பித்திருந்தன எனவே இவ்வாறு நீங்கள் பல்வேறு வகையான மோதல்களைக் காண்கிறீர்கள் குறிப்பாக முன்னிறுத்தப்படும் பங்குகளின் மதிப்பு உயரும் போது தொழில்முனைவோர் பல்கலைக்கழகமும் காப்புரிமை வழக்கை நோக்கிச் செல்வதை நீங்கள் காணலாம் ஆராய்ச்சியைஆய்வகத்தில் இருந்து சந்தைக்கு எடுத்துச் சென்ற பல்வேறு உதாரண நிகழ்வுகள் உள்ளன இப்படியான சில நிகழ்வுகள் மிகுந்த தொழில் நேர்த்தியுடன் பேராசிரியர்களால் செய்யப்பட்டுள்ளன இவர்கள் ஆய்வகத்தில் இருந்து ஆராய்ச்சியை எடுத்துச்சென்று மிகப் பெரிய நிறுவனங்களை உருவாக்குவதில் கருவிகளாகச் செயல்பட்டுள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ஹெர்பர்ட் பாயர் என்பவர் கிரீன்டெக் எனும் முன்னணி மருந்து நிறுவனத்தை மற்றொருவர் உடன் சேர்ந்து நிறுவினார் இந்த நிறுவனம் உயிரி தொழில்நுட்பத்தில் இன்று ஈடுபட்டுள்ளது அவர்கள் 1978 ஆம் ஆண்டில் செயற்கை மனித இன்சுலினை உருவாக்கினர் இந்த நிறுவனம் 2009இல் ஹாஃப்மன் லாரோச்சால் கையகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் எனக்குத் தெரிந்த ஒரு உதாரணம் என்னவென்றால் ஐஐடி மெட்ராஸின் பழைய மாணவரும் முன்னணி கல்வியாளரும் ஆன டாக்டர் பி வெங்கட் ரங்கன்Dr Venkat Rangan யோட்லி இங்க்Yodlee Inc என்னும் நிறுவனத்தை உருவாக்கினார் இது ஒரு அமெரிக்க மென்பொருள் நிறுவனம் ஆகும் இது பெரும் வணிக வெற்றியைப் பெற்றது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள எம்ஆர்சி மூலக்கூறு உயிரியல் ஆய்வகம் விஞ்ஞானியின் பணிக்கான பதினோரு நோபல் பரிசுகளை ஈர்த்துள்ளது எல் எம் பி யின் தொழில்நுட்பம் உரிமம் ஆக வழங்கப்பட்டதன் மூலம் ஹிமிரா என்ற மருந்து உருவாக்கத்திற்கு வழி வகுக்கப்பட்டது ஹிமிரா என்பது தன்னுடல் தாக்க நோய்களுக்கு எதிராகப் பயன்படுத்தப்படும் உலகத்தின் அதிக விற்பனை உள்ள உயிரி மருந்தாகும் இப்போது இது ராயல்டி பங்கு விற்பனை மற்றும் அறிவுசார் சொத்துக்களுக்கு உரிமம் வழங்குதல் ஆகியவற்றிலிருந்து 100 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் வருமானத்தை ஈட்டியுள்ளது எனவே பல்கலைக்கழகங்களால் உருவாக்கப்படும் அறிவுசார் சொத்துக்கள் எவ்வளவு முக்கியமானவை அவை சந்தையில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன என்பதை உங்களால் பார்க்க இயலும்